வரவேற்கிறோம் பொறியியல் பயிற்சிக்கு பொருத்தமான சில முக்கிய கேள்விகளைப் பற்றி விவாதிப்போம் இந்தத் தொகுதி வரை பொறியியல் பயிற்சியின் வெவ்வேறு பிரிவுகளை நாம் உள்ளடக்கியுள்ளோம் மேலும் அது தொடர்பான பல்வேறு விஷயங்களை விரிவாக விவாதித்தோம் இன்று நாம் ஒரு குறிப்பிட்ட அமர்வில் விவாதிக்க முடியாத ஆனால் விரிவான கவனம் தேவைப்படும் தலைப்புகளுக்குப் பொருத்தமான சில முக்கிய கேள்விகளை எடுக்கப் போகிறோம் எனவே அடுத்தடுத்த தொகுதிகள் போன்றவற்றில் சில முக்கிய கேள்விகளை எடுத்து அதைப் பற்றிய விரிவான விவாதங்களைச் செய்யப் போகிறோம் எனவே பொறியாளர்களுக்கான நெறிமுறை நடத்தை தொடர்பான முக்கிய கேள்விகளை இன்று விவாதிப்போம் இந்த தொகுதியில் பதிலளிக்கப்படும் முக்கிய கேள்விகள் ஒரு நல்ல பொறியியலாளர் மற்றும் சிறந்த பொறியியலை உருவாக்குவது எது இன்று பொறியியல் நடைமுறையில் என்ன மதிப்புகள் உள்ளன அந்த மதிப்புகளில் எது குறிப்பாக நெறிமுறை மதிப்புகள் அந்த விழுமியங்களின்படி வாழ்ந்து அந்த விழுமியங்களைப் பின்பற்ற உங்களை நம்பும் ஒரு சமூகத்திலும் நிறுவனத்திலும் பணிபுரியும் அனுபவம் என்ன இந்த மதிப்புகள் நீங்கள் இருக்கும் நபரையும் அவற்றைப் பயிற்சி செய்வதன் மூலம் மாறும் நபரையும் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன மற்றும் பாதிக்கின்றன இன்று நாம் விவாதிக்கப் போகும் முதல் கேள்வி இதுதான் மேலும் இங்கு நாம் காண்பது வளரும் பொருளாதாரங்களைப் போன்றது இது பொறியாளர்கள் போன்ற தொழில்களில் ஒரு சிறப்பு இடமாக விரும்புகிறது ஏனெனில் அவர்கள் பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் மகத்தான பங்களிப்பைச் செய்கிறார்கள் மேலும் பொறியாளர்கள் மீது இந்த பொருளாதாரங்கள் மீது நம்பிக்கை வைக்கப்பட்டுள்ளது எனவே அவர்களின் நெறிமுறை நடத்தைகளைப் பற்றி சிந்திக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது குறிப்பாக பொறியாளர்களின் நடத்தை தொழில்முறை நடத்தை மட்டுமல்ல சமூகத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இப்போது இங்கே விவாதிக்கப்படும் விஷயம் என்னவென்றால் பொறியாளர்களின் தொழில்முறை நடத்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் சமூகம் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தால் ஒரு நல்ல பொறியாளரை உருவாக்குவது எது இங்கே நாம் கண்டறிவது போன்றது மற்றும் முடிவெடுப்பதற்கான அடித்தளம் எது நல்ல பொறியாளரை உருவாக்குவது எது அவர்களின் நன்னடத்தையை நெறிமுறை நடத்தை என்று தீர்மானிப்பதற்கான அடித்தளம் எது போன்றவற்றை விவாதிக்க வேண்டும் இதுவே இப்போது முக்கிய விவாதமாக இருக்கும் இப்போது ஒரு நல்ல பொறியியலாளர் என்பது பொது மக்களின் உடல்நலம் பாதுகாப்பு மற்றும் நலனைக் கருத்தில் கொண்டு மிக முக்கியமானதாக இருக்கும் ஒரு நபரைப் போன்றது எனவே இது பொறியாளர்களுக்கு இடையே உராய்வுக்கு வழிவகுத்தால் சம்பாதிப்பதற்கும் குறைந்த தரம் ஆனால் அதிக வருமானம் தரும் வடிவமைப்பைக் கடப்பதற்கும் ஆகும் அந்த பொறியாளர் என்ன செய்யப் போகிறார் பொறியியலாளர்கள் சிறந்த சேவைகளை வழங்குவதில் சமரசம் செய்து கொள்ளாமல் நேர்மையாகவும் நேர்மையாகவும் பொது மக்களுடன் தொடர்புகொள்வதில் பொறியியல் வெளியீடுகளைப் பொறுத்த வரையில் பொறியியலாளர்கள் எதிர்பார்க்கும் குணங்களில் ஒன்றாக எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நாம் காண்பது நேர்மையாக இருக்கலாம் நம்பகத்தன்மையாக இருக்கலாம் பொறியாளர்களிடம் இருந்து நாம் எதிர்பார்க்கும் முக்கியமான குணங்கள் அவர்கள் தங்கள் முதலாளிக்கு விசுவாசமான முகவர்களாகச் செயல்படுகிறார்கள் அவர்கள் ஏமாற்றும் செயல்களைத் தவிர்க்கிறார்கள் மற்றும் அவர்கள் தங்களை கெளரவமாகவும் பொறுப்புடனும் நெறிமுறையாகவும் சட்டரீதியாகவும் நடத்துகிறார்கள் அதனால் அவர்கள் தொழிலின் மரியாதை நற்பெயர் மற்றும் பயனை மேம்படுத்துகிறார்கள் எனவே அவர்கள் தங்கள் தொழிலை மதிக்க வேண்டிய பொறுப்பான செயல்கள் அவர்கள் சட்டப்பூர்வமாக செயல்பட வேண்டும் இவை பொறியாளர்களின் எதிர்பார்ப்புகளில் சிலவாகும் பின்னர் எதிர்பார்ப்பு அதுவாக இருந்தால் இந்தத் தொழில் கோரும் சில நெறிமுறை மதிப்புகள் உள்ளன மற்றும் அந்த முக்கிய மதிப்புகளில் ஒன்று நிச்சயமாக நேர்மையாக இருக்கலாம் எனவே நாம் கண்டுபிடிப்பது என்னவென்றால் நீங்கள் சம்பாதிப்பதாகப் பேசினால் அது எனக்கு அதிக சம்பாதிப்பைக் கொடுக்கும் மற்றும் தரத்தில் சமரசம் செய்யப்பட வேண்டும் நான் என் தொழிலுக்கு நேர்மையாக இல்லாவிட்டால் என் விஷயத்தில் நான் நேர்மையாக இல்லாவிட்டால் பொது மக்களின் பொறுப்பு பிறகு நான் எனது தனிப்பட்ட சம்பாத்தியத்தைப் பற்றி யோசித்து தயாரிப்பின் தரத்தில் சமரசம் செய்துகொள்வதைப் போன்றவற்றைப் பெறுவதற்கான பக்கம் சாய்ந்திருக்கலாம் எனவே பொறியியல் தொழிலுக்கு எதிர்பார்க்கப்படும் நெறிமுறை மதிப்புகளின் முக்கிய தூண்களில் நேர்மையும் ஒன்றாகும் ஏனெனில் அது முதலாளிக்கும் சமூகத்திற்கும் தனக்கும் நேர்மையாக இருக்க வேண்டும் எனவே தொழிலதிபர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் தகவலைப் பகிர்ந்து கொள்வதில் பொறியாளருக்கு நேர்மை மிகவும் மதிப்பு வாய்ந்தது அவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக மற்றவர்களை ஏமாற்ற கூடாது ஒரு பொறியாளர் தனது சொந்த நலனுக்காகவும் தனது முதலாளிகளின் நலனுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட அணைக்கு அல்லது பிற விஷயங்களுக்கு தரம் குறைந்த பொருட்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை ஏற்க முடியாது எனவே இது போன்ற அனைத்து பொய்களும் நெறிமுறையற்றதாக இருக்காது ஆனால் நிச்சயமாக ஒரு நேர்மையற்றது எனவே சில சமயங்களில் ஒரு உயிரைக் காப்பாற்றுவதற்கு நெறிமுறையாக அனுமதிக்கப்பட்ட பொய்கள் உள்ளன ஆனால் இவை மிகவும் அரிதான நிகழ்வுகள் எனவே நேர்மை என்பது நெறிமுறை மதிப்புகளின் எதிர்பார்க்கப்படும் தூண்களில் ஒன்றாகும் அடுத்ததாக நீங்கள் மற்றொரு தூணைப் பற்றி யோசித்துக்கொண்டிருந்தால் அந்த நபரின் தன்மையின் நேர்மை எனவே ஒரு நபரின் நேர்மையைப் பற்றி பேசும் போது ஒரு நபர் நினைக்கும் விதம் வெவ்வேறு சூழ்நிலைகளில் முடிவெடுப்பது போன்ற ஒரு நபரின் தன்மையில் நிலைத்தன்மையைப் பற்றி பேசுகிறது எனவே ஒருமைப்பாட்டுடன் இணைக்க முடியாத சில குணங்கள் சுயநலத்தைப் பற்றி மட்டுமே சிந்திப்பது சூழ்நிலைகளைத் தெளிவாகப் பார்க்க மறுப்பது மற்றும் தன்னை எப்போதும் சரி என்று நம்புவது போன்றவை இவை நேர்மை உள்ளவர்களின் குணங்கள் இல்லை எனவே நேர்மையான நபர் வடிவமைப்பை அங்கீகரிக்க பணத்தின் அடிப்படையில் ஊழலை ஏற்கப் போவதில்லை அல்லது ஒரு பொருளின் விலையைக் குறைக்கலாம் ஆனால் அது பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பெருமளவில் பாதிக்கும் எனவே ஒருமைப்பாடு என்பது ஒரு நேரத்தை மீண்டும் மீண்டும் நிகழும் தன்மையில் நிலைத்தன்மையைக் குறிக்கிறது எனவே இது ஒரு நபரின் குணாதிசயங்களில் ஒன்றாகும் அடுத்து நாம் சிந்திக்கக்கூடியது நெறிமுறை மதிப்புகளில் ஒன்று நம்பகத்தன்மை எனவே நான் நம்பகமானவனாக இருந்தால் நான் நம்பகமானவனாக இருந்தால் நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டால் அந்த நபர் நம்பகமானவர் என்று அழைக்கப்படுகிறார் எனவே நம்பகத்தன்மை என்பது ஒரு தனிநபரின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான விருப்பமாகும் மேலும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க அவர்களைப் பொறுப்பாக்குகிறது இதனால் அந்த நபரின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது அதாவது யாராவது என்னை நம்புவதை நான் விரும்புகிறேன் நான் நம்பகமானவன் அடுத்து நீங்கள் விசுவாசத்தைப் பற்றி பேசும்போது எனவே விசுவாசம் என்பது ஒருவருக்கு என் அர்ப்பணிப்பு போன்றது இப்போது இந்த ஒருவர் யார் என்ற கேள்வி மிகவும் முக்கியமானது நாம் பொறியியல் நெறிமுறைகளைப் பற்றி விவாதிக்கும்போது நான் எனது தொழிலுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் நான் எனது நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருக்கிறேன் நான் பொது மக்களுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் எனவே நான் எனக்கு விசுவாசத்தைப் பற்றி பேசினால் அது சுய ஒருமைப்பாட்டைப் பற்றி பேசுகிறது அது உங்கள் குணத்தின் நேர்மையைப் பற்றி பேசுகிறது நீங்கள் உங்கள் நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருந்தால் அது முதலாளிகளின் ரகசியத் தகவலைப் பாதுகாப்பது வர்த்தக ரகசியங்கள் அல்லது போட்டியாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நிறுவனத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய பிற தொடர்புடைய தகவல்களை வெளியிடாமல் இருப்பது பற்றி பேசுகிறது பொது மக்கள் மீதான விசுவாசத்தைப் பற்றி நாம் பேசும்போது பெரும்பாலான பொதுமக்களின் பாதுகாப்பு உடல்நலம் மற்றும் பாதுகாப்புப் பிரச்சினைகளைப் பற்றி சிந்திப்பது போலவும் அவர்களுக்கான கடமையின் ஒரு பகுதியை நீங்கள் புரிந்துகொள்வது போலவும் பேசுகிறது எனவே பொது மக்களுக்கு முற்றிலும் பயனளிக்காத ஒரு திட்டத்தை நிறுவனங்கள் விளம்பரப்படுத்த முயற்சித்தால் நான் யாருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற இக்கட்டான சூழ்நிலையை நீங்களும் அந்த நிறுவனத்தில் உள்ள உங்கள் ஊழியரும் சந்திக்க நேரிடலாம் எனவே முதலில் இது உங்கள் நிறுவனத்தின் மீதான உங்கள் விசுவாசம் ஆனால் இது பொது மக்களுக்கான உங்கள் விசுவாசம் நிறுவனம் ஏதாவது சரியாகச் செய்யவில்லை என்றால் நீங்கள் முதலில் உங்கள் தொழில்முறை நிபுணத்துவத்தின் அடிப்படையில் உணர முயற்சி செய்யுங்கள் நீங்கள் உணர முயற்சி செய்யுங்கள் கவனித்துக்கொள்ள வேண்டிய மேம்படுத்தப்பட வேண்டிய அதன் நடைமுறைகளைப் பற்றிய அமைப்பு ஆகும் எனவே பொது மக்களின் நலன் பாதிக்கப்படாமல் இருக்க ஆனால் இந்த அமைப்பு இந்த பிரச்சினைகளுக்கு சரியாக பதிலளிக்கவில்லை என நீங்கள் கண்டால் அது பொது மக்களுக்கு உங்கள் விசுவாசம் தான் உயர்ந்தது பின்னர் நீங்கள் எங்கே நீங்கள் பொறுப்பைப் பற்றி பேசும்போது உங்கள் அமைப்பு மேற்கொண்டுள்ள திட்டங்களின் ஆபத்துகளைப் பற்றி விசில் மூலம் பொதுமக்களுக்குத் தெரியப்படுத்தலாம் எனவே நீங்கள் எடுக்கும் தேர்வுகளுக்கு இது பொறுப்பாகும் நீங்கள் எடுத்த முடிவுக்காக உரிமையாளர்களை நீங்களே எடுத்துக்கொள்வது எனவே மக்கள் பணியை பாதுகாப்பாகவும் திறம்பட செய்யவும் தங்கள் திறனை அல்லது விருப்பத்தை நம்பியிருப்பதால் அது பலரை பாதிக்கிறது எனவே தன் சொந்த செயலின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதால் சுற்றுச்சூழலின் நலனைக் காணும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது பாதிக்காது எனவே சுற்றுச்சூழலைப் பாதுகாத்தல் திட்டங்களை நீடித்து நிலைக்கச் செய்தல் இவையும் பொறியாளர்களுக்கு முக்கியமான மதிப்புகளாகும் நியாயம் நேர்மை பொறுப்பு நம்பகத்தன்மை ஒருமைப்பாடு என்று பேசிக் கொண்டிருந்தோம் இவையெல்லாம் இருந்தால் நிச்சயமாய்ப் படுவது நியாயம் தான் நேர்மை என்பது ஒரு குறிப்பிட்ட செயலுக்கான நேர்மறை மற்றும் எதிர்மறையான விளைவுகளையும் கருத்தில் கொண்டு சாத்தியமான அனைத்து மாற்று வழிகள் அல்லது விளைவுகளை பகுப்பாய்வு செய்வதன் அடிப்படையில் இறுதி செய்யப்பட வேண்டிய வடிவமைப்பு போன்ற ஒரு திட்டத்தைப் பற்றி முடிவெடுக்க பொறியாளர் முயற்சிக்கும் மதிப்பாகும் எனவே நீங்கள் நேர்மறையான விளைவை மட்டுமே மையமாகக் கொண்டு நம் செயலின் எதிர்மறையான விளைவைப் புறக்கணித்தால் அது நடக்கலாம் முழுப் படத்தையும் ஒன்றாகப் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் நாம் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வதற்கு முன் நாம் எந்த வடிவமைப்பை செய்திருந்தாலும் எந்த முறையைப் பின்பற்றப் போகிறோம் என்பதைத் தீர்மானிப்பது மிகவும் முக்கியம் செயலின் நன்மை தீமைகள் இரண்டையும் தீர்மானிப்பது மிகவும் முக்கியம் செயல் அல்லது செயல்களின் கலவையானது தீமையைக் குறைத்து நன்மையை அதிகரிக்கச் செய்யும் அதனால் அது நன்மையில் மட்டும் கவனம் செலுத்துவதில்லை ஆனால் தீங்கு எவ்வாறு குறைக்கப்பட்டது தீங்கு விளைவிக்கப்பட்டதா அல்லது கைது செய்யப்படவில்லையா தீங்கு விளைவிக்கும் பகுதியைக் கைது செய்ய நாம் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் மற்றும் சாத்தியமான அனைத்து விளைவுகளுக்கும் தேர்வு செய்வதற்கான நியாயமான வாய்ப்பை வழங்குவது போன்றவற்றைக் கருத்தில் கொண்டு நிகர பகுப்பாய்வு செய்கிறோம் இது குறிப்பிட்ட முடிவுக்கு வருவதல்ல ஏனென்றால் அந்த முடிவில் எனக்கு சில தனிப்பட்ட இணைப்பு இருக்கலாம் அந்த முடிவுக்கு எனக்கு சில விருப்பங்கள் இருக்கலாம் ஆனால் நான் எனது மாற்றீட்டைத் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு பகுத்தறிவு மற்றும் தர்க்கரீதியாக அனைத்து மாற்றுகளையும் கடந்து செல்வது நியாயத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது எனவே தொழில் வல்லுநர்களாகிய பொறியியலாளர்கள் இயற்கையில் நியாயமான மற்றும் பொது மக்களின் பெரும் நலனைக் கருத்தில் கொண்டு தங்கள் சுயநலத்தால் ஆதிக்கம் செலுத்தக் கூடாது என்பதைத் தேர்வு செய்ய வேண்டும் இது தனிப்பட்ட அளவில் தொழில்முறை மட்டத்தில் பொறியாளர்களுக்கான நெறிமுறைக் கொள்கைகளில் உள்ளது அவர்கள் வேலையைச் செய்வதற்கான திறனைக் கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் கண்டறிவது அவர்கள் தயாரிப்புகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் மற்றும் அவர்கள் பயனாளிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் தொழில்முறை நெறிமுறைகளின் ஒரு பகுதியாக நாம் கண்டறிவது அவை நிலைத்தன்மையை ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும் அவை சுற்றுச்சூழலைப் பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் அவை பொது நலனையும் கவனிக்க வேண்டும் எனவே இவை தொழில்முறை நெறிமுறைகளின் பகுதிகள் ஆகும் இப்போது இதை ஏன் தொழில்முறை நெறிமுறைகளின் ஒரு பகுதியாக நாம் விவாதிக்கிறோம் ஏனெனில் இது சில நேரங்களில் நிகழலாம் ஏனெனில் அந்த நிறுவனம் அவர்களின் நலனுக்காக சில நடைமுறைகளைச் செய்யலாம் பயனாளிகளின் நலனுக்காக இல்லாமல் இருக்கலாம் பின்னர் இந்த தொழில்முறை நெறிமுறைகளால் வழிநடத்தப்படும் விரும்பு அல்லது அது மனித நலனுக்காக மட்டுமே சில தயாரிப்புகளை உருவாக்குகிறது ஆனால் அது சுற்றுச்சூழலுக்கு அல்லது வருங்கால தலைமுறைக்கு பேரழிவை ஏற்படுத்தும் எனவே ஒரு பொறியியலாளராக நிலைத்தன்மை அல்லது சுற்றுச்சூழலுக்கான அக்கறையை ஊக்குவித்தல் போன்ற தொழில்முறை நெறிமுறைகளின் அடிப்படையில் நீங்கள் எப்போதும் உங்கள் குரலைச் சொல்லலாம் வடிவமைப்பின் தீமைகள் என்ன திட்டத்தை செயல்படுத்துவதில் உள்ள தீமைகள் என்ன இதைச் செயல்படுத்துதல் திட்டம் மேலும் இந்த பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு ஏற்படாதவாறு அல்லது வருங்கால சந்ததியினருக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்கு விவாதிப்போம் ஏனென்றால் உங்கள் நிறுவன நலன்கள் பொது மக்களின் நலனுடன் முரண்படும் போது நாம் பேசுவது போல் இருந்தோம் மேலும் உங்கள் குரலை உயர்த்த விரும்புவதற்கு உங்கள் தொழில்முறை நெறிமுறைகள் எப்படி உதவும் நெறிமுறைப் பொறியாளர் நேர்மையான நெறிமுறைப் பொறியாளர் சத்யேந்திர துபே போன்றவர்களின் வழக்கு நம்மிடம் உள்ளது எனவே அவர் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் திட்டப் பொறியாளராக இருந்தவர் மேலும் கட்டுமானத் திட்டத்தில் பெரிய அளவிலான விதிகள் மற்றும் ஊழல் நடைமுறைகளை மீறிய பல வழக்குகளை அவர் அம்பலப்படுத்தியுள்ளார் எனவே அவர் நவம்பர் 27 2003 அன்று அதிகாலையில் வாரணாசியில் ரயிலில் இருந்து இறங்கி தனது வீட்டிற்குச் சென்று கொண்டிருந்த கயாவில் உள்ள சர்க்யூட் ஹவுஸ் முன் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் எனவே கட்டுமானத் திட்டத்தில் நிதி மற்றும் ஒப்பந்த முறைகேடுகள் குறித்து விரிவாகப் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு FL கடிதம் எழுதியிருந்தார் எனவே அவர் தனது பெயரை ரகசியமாக வைக்குமாறு கோரியிருந்தார் ஆனால் அதே நேரத்தில் அவர் இவ்வாறு கூறினார் நாம் கவனித்த விஷயங்கள் மற்றும் பிரதமர் அலுவலகத்திற்கு 2002 இல் அவரது கடிதம் கிடைத்தது மற்றும் 2003 27 நவம்பர் 2003 இல் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் எனவே இதை நீங்கள் விரும்பலாம் ஆம் இது விசில்ப்ளோயிங் நடைமுறைகளைப் போலவே இருந்தாலும் இதற்கு உண்மையிலேயே தைரியம் தேவை மேலும் இது அவரது உயிருக்கு செலவாகும் என்பதைப் பார்ப்போம் ஆனால் அவர் தனது தொழில்முறை நெறிமுறைகளில் மிகவும் உறுதியாக இருந்தார் அவர் தனது தொழிலின் காரணத்திற்காக மிகவும் உறுதியாக இருந்தார் மற்றும் பெருமளவிலான பயனாளிகளின் நலனைப் பற்றிய சிந்தனையைப் போன்றவற்றைக் கொண்டுவருவது எனவே அவர் கவனித்த ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் அதைக் கவனிக்கும்படி உயர் அதிகாரிகளுக்குத் தெரிவித்தார் இப்போது அதற்காக அவர் உயிரை மாய்த்துக்கொண்டார் என்பது மிகவும் வருத்தமான சம்பவம் ஆனால் ஊழல் செய்பவர்களை எப்படிப் பாதுகாப்பது எப்படிப் பாதுகாப்பது என்பது உயர் அதிகாரிகளின் பொறுப்பாகும் இது அவர்களின் பாதுகாப்பையும் பாதுகாப்பையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் ஏதேனும் தவறான நடைமுறைகளைக் கவனிக்கும் போதெல்லாம் நான் புகாரளிக்கலாமா வேண்டாமா என்பதைப் பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அது என் உயிருக்கு விலையாகப் போகிறதா இல்லையா என்று நாம் ஒப்புக்கொள்கிறோம் தைரியமானவர்கள் மதிப்புமிக்கவர்கள் என்று மிகவும் தைரியமானவர்கள் அவர்கள் தங்கள் தனிப்பட்ட நன்மைகளைப் பற்றி சிந்திக்காததால் விசில்ப்ளோயர்களாக மாற தைரியம் கொண்டவர்கள் அவர்கள் அதைவிட மிகவும் மேலே இருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் குரல் எழுப்ப விரும்புகிறார்கள் ஆனால் இது போலல்லாமல் விசில்ப்ளோயர்களைப் பாதுகாப்பது அதிகாரிகளின் பொறுப்பாகும் மேலும் விசில்ப்ளோயிங் செய்யப்படுகிறதா என்பதைப் பார்ப்பது போன்றது இதன் மூலம் நாம் மக்களைப் பற்றிய பல நிகழ்வுகளைப் பெற முடியும் நிறுவனத்தில் மேற்கொள்ளப்படும் தவறான நடைமுறைகளை மிகவும் கண்டிப்பான முறையில் கையாள்வதில் தைரியமாக இருப்பவர் ஆனால் திரு துபே போன்ற விளைவுகளை அனைவரும் சந்தித்தால் சிலர் விசில்ப்ளோயிங் செய்வதற்கு பயப்படலாம் என்று நினைக்கலாம் எனவே விசில்ப்ளோயர்களைப் பாதுகாப்பது அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் அவர்களின் ரகசியத்தைப் பேணுவது போன்ற மிக முக்கியமான பிரச்சினையாகும் அந்த விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் நாம் அடுத்ததாக முக்கிய கேள்வி எண் 2 க்கு வருவோம் இது இன்றைய பொறியியல் நடைமுறைகளில் இருக்கும் இரண்டு முக்கிய மதிப்புகள் என்ன என்பது போன்றது எனவே ஒரு நல்ல பொறியாளரை உருவாக்குவது மற்றும் பொறியாளர்கள் வழங்க வேண்டிய நெறிமுறை மதிப்புகள் என்ன என்பதைப் பற்றி நாம் விவாதித்தபோது இன்று பொறியியல் நடைமுறைகளில் இருக்கும் இரண்டு முக்கிய மதிப்புகள் என்ன என்ற கேள்வியை நாம் உருவாக்க வேண்டும் எனவே நாம் இரண்டு மதிப்புகளைப் பற்றி பேச வேண்டுமானால் அது உண்மை மற்றும் துல்லியத்தின் அறிவு மதிப்புகள் ஆகும் எனவே இவை பொறியாளர்களின் நெறிமுறைக் குறியீடுகளுக்கான வழிகாட்டும் கோட்பாடுகள் சத்தியத்தின் அறிவு மதிப்பு என்பது தன்னையும் மற்றவர்களையும் ஏமாற்றாமல் இருப்பது உங்கள் அறிவைப் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவது நீங்கள் செய்யும் தீர்ப்புகளில் துல்லியமாக இருப்பது ஆகியவற்றைக் குறிக்கிறது அவை உங்களால் செய்யப்பட்ட வெறும் அறிக்கைகளாக இல்லாமல் உண்மைகள் மற்றும் முடிவுகளால் ஆதரிக்கப்பட வேண்டும் பொறியியல் சங்கங்கள் தரத்திற்கான நேர்மை பொறியாளர்களுக்கான நேர்மை ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன அதனால்தான் அவை வெவ்வேறு நெறிமுறை வழிகாட்டுதல்கள் மற்றும் நடத்தை நெறிமுறைகள் போன்றவற்றை உருவாக்கியுள்ளன மேலும் பொறியாளர்கள் ஒரு புறநிலை மற்றும் உண்மையுள்ள முறையில் மட்டுமே பொது அறிக்கையை வெளியிடுகிறார்கள் என்பதை அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் எனவே உங்கள் நடத்தை அல்லது பொறியாளர்களுக்குத் தேவையான முக்கிய பண்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் எந்த அறிக்கையை வெளியிட்டாலும் உண்மைத்தன்மை உருவாக்குவீர்கள் எனவே கம்ப்யூட்டிங் இயந்திரங்களுக்கான சங்கத்தின் நெறிமுறைகள் மற்றும் தொழில்முறை நடத்தை விதிகள் நேர்மையான கம்ப்யூட்டிங் நிபுணர் ஒரு கணினி அல்லது கணினி வடிவமைப்பு குறித்து வேண்டுமென்றே தவறான அல்லது ஏமாற்றும் கூற்றுகளைச் செய்ய மாட்டார் மாறாக அனைத்து தொடர்புடைய கணினி வரம்புகள் மற்றும் சிக்கல்களை முழுமையாக வெளிப்படுத்துவார் பொறியாளர்கள் தொழில்முறை அறிக்கைகள் அறிக்கைகள் அல்லது சாட்சியங்களில் புறநிலை மற்றும் உண்மையாக இருக்க வேண்டும் அவர்கள் தற்போதைய தேதியைக் கொண்டிருக்கும் அத்தகைய அறிக்கைகள் அறிக்கைகள் அல்லது சாட்சியங்களில் அனைத்து தொடர்புடைய மற்றும் பொருத்தமான தகவல்களையும் சேர்க்க வேண்டும் எனவே நாம் ஒரு அறிக்கையை எழுதும் போதெல்லாம் அறிக்கையின் தேதியைக் குறிப்பிடுவது மிகவும் முக்கியம் இதன் மூலம் வழங்கப்பட்ட எந்தத் தகவலும் குறிப்பிட்ட தேதியில் பொருத்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் நீங்கள் தேதியைக் குறிப்பிடவில்லை என்றால் சில சூழ்நிலைகள் இல்லை முடிவைப் பாதிக்கக்கூடிய மாற்றப்பட்டிருக்கலாம் மற்றும் பகிரப்பட்ட தகவல் செல்லுபடியாகாது எனவே அறிக்கையை முடிக்கும்போது தேதியை வைப்பது அந்த தேதியின் அடிப்படையில் அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் இது புகாரளிக்கப்பட்டதைப் போலவே நன்றாக இருக்கும் எனவே பொறியியலாளர்கள் பொதுவில் தொழில்நுட்பக் கருத்துக்களை வெளிப்படுத்தலாம் அவை உண்மைகளின் அறிவு மற்றும் பாடத்தில் உள்ள திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ளன இந்த ஆர்வமுள்ள தரப்பினரின் சார்பாக நான் பேசுகிறேன் என்று அடையாளப்படுத்துவதன் மூலம் அவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்னுரைக்காத வரை அவர்கள் வட்டி அல்லது லைக்ஸ் மூலம் பணம் பெறும் எந்தவொரு அறிக்கை விமர்சனம் அல்லது வாதத்தை வெளியிட விரும்பவில்லை அங்கீகாரம் அல்லது பங்களிப்பை இடுங்கள் அல்லது நாம் மேற்கோள் காட்டுகிற ஆசிரியரை ஒப்புக்கொள்கிறோம் அதேபோல் அவர்கள் யாரோ ஒருவர் செலுத்தும் தொழில்நுட்ப விஷயங்களில் சில விமர்சனங்கள் அல்லது வாதங்களை வெளியிட்டால் ஆர்வமுள்ள சில தரப்பினரால் கருத்துகளை வெளியிடுவதற்கு முன் ஆர்வமுள்ள தரப்பினரின் அடையாளம் பெயர் எப்போதும் குறிப்பிடப்படுவது போல் இருக்க வேண்டும் எனவே இது வெளிப்படுத்த வேண்டும் இது பொறியாளர்களுக்கு அந்த விஷயங்களில் உள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்த வேண்டும் எனவே இது ஒரு ஆதரவைப் போல இருக்கலாம் சில அமைப்புகளின் சில கருத்துக்கள் அதனால்தான் நான் அவர்களின் சார்பாக பேசுகிறேன் ஆனால் இவை வெளியிடப்படும் அறிக்கைகளில் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் இல்லையெனில் இது ஒரு பொதுவான அறிக்கையாக இருந்தால் என்ன நடக்கும் மற்றும் நான் ஏன் சில குழுக்களின் சார்பாக பேசுகிறேன் என்பது போன்ற எனது தொடர்புடைய ஆர்வத்தை உறுதிப்படுத்த விரும்பவில்லை அப்போது நான் நடுநிலை வகிப்பவன் என்று மக்கள் நினைக்கலாம் அதைப் பற்றிப் பேசுவதும் கருத்துகள் சொல்வதும் பொதுக் கருத்தை உருவாக்க முயற்சிப்பதும் நான் கூறிய கருத்துக்களால் மக்கள் தங்களின் தீர்ப்புகளால் அலைக்கழிக்கப்படலாம் ஆனால் நான் இந்த கட்சியில் எனக்கு இந்த சிறப்பு ஆர்வம் உள்ளது அதனால்தான் நான் அவர்கள் சார்பாக பேசுகிறேன் இறுதி பகுத்தறிவுத் தேர்வுகளைச் செய்வதற்கு முன் மக்கள் வேறு வழியில் சிந்திக்க விரும்பலாம் ஆம் பொறியாளர்கள் கொடுத்த அறிக்கையை அவர்கள் வெளிப்படையாகக் கருத்தில் கொள்வார்கள் ஆனால் இது மட்டுமே சாத்தியமான பதில் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள் அவர்கள் நிச்சயமாக அதை மறுபரிசீலனை செய்யப் போகிறார்கள் மற்றும் சாத்தியமான தேர்வுகள் போன்றவற்றை அதனுடன் ஒப்பிடுவார்கள் மேலும் அவர்கள் அதை பொருத்தமானதாகக் கண்டால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் எனவே நீங்கள் ஒருவரின் சார்பாக பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பு நாம் ஏன் அதை எடுத்துக்கொள்கிறோம் அந்த கட்சியுடன் உங்களுக்கு என்ன தொடர்பு உள்ளது என்பதை தெளிவுபடுத்துவது மிகவும் முக்கியம் மேலும் அடுத்த தொகுதியில் மேலும் முக்கிய கேள்விகளை எடுப்போம் அதுவரை நன்றி